நாம் சில ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலர்களையும் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் போன்ற மிக எளிய ஸ்கேட்யூலர்களையும் பார்த்துக்கொண்டிருந்தோம் ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்கின் செயல்பாட்டிற்கும் பின்னர் மீண்டும் மீண்டும் ஒரு டைமர் அமைக்க வேண்டிய குறைபாடு அவற்றுள் இருப்பதைக் கண்டோம் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் மிகவும் பிரபலமாக உள்ளது ஏனெனில் அதற்கு மீண்டும் மீண்டும் ஒரு பீரியாடிக் டைமர் அமைக்க தேவையில்லை துவக்கத்தின் போது ஒரு முறை அமைக்க வேண்டும் செய்ய வேண்டிய டாஸ்க்குகளை வடிவமைக்க வேண்டியது அவசியம் ஒன்று குறிப்பிட்ட பீரியாடிக் டாஸ்க் செட்டிற்கு மேஜர் சைக்கில் அமைப்பதும் பின்னர் பிரேம் என்று அழைக்கப்படும் ஒரு மைனர் சைக்கில் அமைப்பதும் ஆகும் ஒரு மேஜர் சைக்கில் டாஸ்க் பீரியட்களின் எல் எம் என்பதை நினைவில் வைத்திருந்தால் கணக்கிட மிகவும் எளிதானது ஆனால் பிரேம் சைஸ் அமைப்பது அவ்வளவு நேரடியானது அல்ல இது அற்பமானதும் அல்ல பல வடிவமைப்பு மாற்றுகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் நமது பிரேம் சைஸ் களுக்கு இடையில் மீண்டும் செல்ல வேண்டியிருக்கலாம் ஒருவேளை நாம் டாஸ்க்குகளை பிரிக்க வேண்டியிருக்கலாம் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் பயன்படுத்தும் போது பிரேம் சைஸ் அமைப்பது ஒரு முக்கியமான வடிவமைப்பு டாஸ்க் யாகும் முதல் பரிசீலனை ஒவ்வொரு பிரேம் சைஸ்சும் ஒவ்வொரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைமையும் விட பெரியதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பிரேம் சைஸ்சும் டாஸ்க்கை வைத்திருக்க வேண்டும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் ஒரு பிரேமில் செயல்படுத்துவதற்கு ஒரு டாஸ்க்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் அது பிரேமிற்குள் முடிக்கப்பட வேண்டும் இது அடுத்தடுத்த பிரேம்களுக்கு நீட்டிக்கப்பட கூடாது அதனால்தான் பிரேம் சைஸ் மிகப்பெரிய டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைமை விட பெரியதாக இருக்க வேண்டும் மேலே உள்ள பரிசீலனை அடிப்படையில் பிரேமிற்கு குறைந்த பிணைப்பு பெறுகிறோம் பிரேம் ஆனது மிகப்பெரிய டாஸ்க் சைஸ் விடக் குறைவாக இருந்தால் அது ஒரு நல்ல ஸ்கேட்யூல் அல்ல இதில் பிரச்சினைகள் இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் நமது இரண்டாவது பரிசீலனை சேமிக்கப்பட வேண்டிய ஸ்கேட்யூல் டேபிளை குறைப்பதாகும் இந்த பிரச்சினையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாக பிரிக்க வேண்டும் அல்லது அது மேஜர் சைக்கிலின் காரணியாக இருக்க வேண்டும் இந்த பரிசீலனை அடிப்படையில் நாம் ஒரு சில தனித்துவமான பிரேம் சைஸ்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரிக்கவில்லை என்றால் பல மேஜர் சைக்கிலின் ஸ்கேட்யூலை நாம் சேமிக்க வேண்டும் பிரேம் ஆனது மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரித்தால் மேஜர் சைக்கிலின் பிறகு அதே டாஸ்க் சீக்குவன்ஸ் மீண்டும் நிகழும் எனவே ஒரு மேஜர் சைக்கிலிற்கான டாஸ்க் ஸ்கேட்யூல் மட்டுமே சேமிக்க வேண்டும் மூன்றாவது பரிசீலனை ஒவ்வொரு டாஸ்க்கும் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்ய வேண்டும் இது நடக்க ஒரு டாஸ்க்கின் வருகைக்கும் அதன் டெட்லைனிற்கும் இடையே ஒரு முழு பிரேம் இருக்க வேண்டும் ஒரு பிரேம் தொடங்கிய பின் ஒரு டாஸ்க் வந்தால் அந்தச் பிரேம் த்தை அந்தச் பிரேம் த்தில் எடுத்துக்கொள்ள முடியாது அதன் டெட்லைன் வும் பிரேம் கத்திற்குள் இருந்தால் அதன் டெட்லைன் வுக்கு முன்பே டாஸ்க் நிறைவேற்றத்தைத் தொடங்க முடியாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு டாஸ்க்கின் தொடக்கத்திற்கும் அதன் டெட்லைனிற்கும் இடையில் குறைந்தபட்சம் ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் இந்த மூன்றாவது நிபந்தனையின் இணை என்னவென்றால் ஒவ்வொரு டாஸ்க் பீரியட்டையும் விட பிரேம் சைஸ் அதிகமாக இருக்க வேண்டும் இது பிரேம் சைஸ்சின் மேல் வரம்பை அமைக்கிறது எனவே ஒரு பிரேம் சைஸ் ஒவ்வொரு டாஸ்க் பீரியட்டையும் விட குறைவாக இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை என்னவென்றால் பிரேம் சைஸ் தேர்ந்தெடுக்க பட வேண்டும் ஒவ்வொரு டாஸ்க்கையும் பிரேம் சைஸ்சிலேயே இயக்க முடியும் ஏனெனில் அது நடக்கவில்லை என்றால் பல பிரேம்களில் டாஸ்க்கை இயக்க வேண்டும் அவ்வாறான நிலையில் பிற டாஸ்க்குகள் இடையில் இயங்கக்கூடும் பின்னர் ஒரு டாஸ்க்கை பாதியிலேயே நிறைவேற்றுவதன் மூலம் பெறப்பட்ட பகுதி முடிவுகளை அல்லது ஒரு பகுதியாக இருப்பதை பயன்படுத்துகிறோம் பின்னர் இது முரண்பாட்டிற்கு வழிவகுக்கும் வழக்கமாக பிரேம் சைஸ் ஒவ்வொரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைமை விட நீளமாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனை முதல் நிபந்தனை என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரேம் சைஸ் ஒவ்வொரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைமையும் விட பெரியதாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை டேபிள் சைஸ்சை குறைப்பதாகும் இது சேமிக்க வேண்டிய ஸ்கேட்யூல் டேபிள் அதாவது ஒவ்வொரு பிரேமிற்கும் எந்த டாஸ்க்கை இயக்க வேண்டும் என்பதை குறிக்கும் பிரேம் குறுக்கிடும்போது டாஸ்க் வரும்போது ஸ்கேட்யூலர் டேபிளை கலந்தாலோசிப்பதன் மூலம் டாஸ்க்கை மேற் கொள்ளும் முதல் பிரேம் பச்சை டாஸ்க்கை எடுத்துக்கொள்கிறது இரண்டாவது பிரேம் சிவப்பு டாஸ்க்கை எடுக்கும் மூன்றாவது பிரேம் மஞ்சள் டாஸ்க்கை எடுக்கும் மேஜர் சைக்கிலிற்கு பிறகு அதே சீக்குவன்ஸ் மீண்டும் நிகழ்கிறது ஏனென்றால் கடைசி பிரேம் பவுண்ட்றி மேஜர் சைக்கில் உடன் ஒத்துப்போனது இந்த நேரத்தில் அனைத்து டாஸ்க்குகளும் இயங்கின இது அனைத்து டாஸ்க் பீரியட் உடைய எல் எம் ஆகும் எனவே ஒவ்வொரு டாஸ்க் பீரியடும் இங்கே முடிவடைந்தது ஆனால் பிரேம் பவுண்ட்றி மேஜர் சைக்கில் எல்லையுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் அது நீட்டிக்கப்படுகிறது பின்னர் பல மேஜர் சைக்கில்களுக்கான ஸ்கேட்யூல் டேபிளை சேமிக்க ஓட வேண்டும் இதில் இருந்து பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை பிரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையைப் நாம் பெறுகிறோம் இது மேஜர் சைக்கிலின் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் மேலும் இது பிரேம் சைஸ்சை தேர்ந்தெடுப்பதற்கு சில தனித்துவமான தேர்வுகளை மட்டுமே தருகிறது மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் ஒவ்வொரு டாஸ்க் டெட்லைனையும் பூர்த்தி செய்ய வேண்டிய வகையில் பிரேம் சைஸ்சை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பிரேம் பவுண்ட்றி ஒரு கட்டத்தில் தொடங்கி உள்ளது என்று நாம் சொல்லலாம் பிரேம் பவுண்ட்றி மற்றொரு கட்டத்தில் தொடங்கி உள்ளது சிறிது நேரத்திற்குப் பிறகு அதாவது ஒரு டெல்டா நேரத்திற்குப் பிறகு இந்த கட்டத்தில் டாஸ்க் நிகழ்வு வந்தது என்று வைத்துக் கொள்வோம் வெளிப்படையாக இந்த பிரேமின் போது டாஸ்க்கை மேற்கொள்ள முடியாது ஏனெனில் ஸ்கேட்யூலர் கோடு டாஸ்க்கை செய்தபின்னர் முடிவடையும் ஒவ்வொரு பிரேமிற்கும் சற்று முன்னதாக ஸ்கேட்யூலர் வந்து டாஸ்க்கை செய்யத் தொடங்குகிறது ஸ்கேட்யூல் டேபிளை கலந்தாலோசிக்கிறது எந்தப் டாஸ்க்கை இயக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்கிறது அது இயங்குகிறது பின்னர் முடிவடைகிறது ஒரு பிரேம் பவுண்ட்றியின் தொடக்கத்தில் மட்டுமே இதனால் ஒரு தொடக்கத்தை இயக்க முடியும் ஆனால் இங்கே டாஸ்க் பிரேம் பவுண்ட்றிக்குப் பின்னர் வந்துவிட்டது எனவே இதை இந்த பிரேமில் இயங்க முடியாது அதை அடுத்த பிரேமில் அடுத்த பிரேம் பவுண்ட்றியில் பின்னர் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அடுத்த பிரேம் பவுண்ட்றியில் டாஸ்க்கை இயக்கத் தொடங்கும்போது டெட்லைன் மிக அருகில் இருப்பதால் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்ய முடியாது இந்த நிபந்தனைக்கு டாஸ்க்கின் வருகைக்கும் டெட்லைன் விற்கும் இடையில் குறைந்தபட்சம் ஒரு முழு பிரேம் ஆவது இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே முழு பிரேம் இருந்தால் எடுத்துக்காட்டாக நம்மிடம் ஒரு பிரேம் இருந்தால் டாஸ்க் இங்கு வந்தால் குறைந்தபட்சம் அடுத்த பிரேமில் செயல்படுத்தப்படுவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் மேலும் ஒவ்வொரு டாஸ்க் எக்சீக்யூசன் டைமையும் விட பிரேம் சைஸ் பெரியது என்பதை நாம் அறிவோம் எனவே அது பிரேமிற்குல் நிறைவடையும் டெட்லைன் அதற்குப் பிறகு நிறைவடையும் மூன்றாவது நிபந்தனைக்கு ஒரு டாஸ்க்கின் வருகைக்கும் அதன் டெட்லைனிற்கும் இடையில் ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் டாஸ்க் டெட்லைன் திருப்தியைப் பற்றி நாம் விவாதிப்போம் ஒரு டாஸ்க்கின் வர்ஸ்ட் கேஸ் பிரேம் தொடங்கிய பின்னர் டாஸ்க் வரும்போது நிகழ்கிறது ஏனென்றால் ஒரு பிரேமின் முடிவை நோக்கி டாஸ்க் வந்தால் அடுத்த பிரேமில் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரேம் தொடங்கிய உடன் டாஸ்க் வந்தால் வர்ஸ்ட் கேஸ் ஏற்படுகிறது இது எவ்வளவு வர்ஸ்ட் கேஸ் என்ன என்பதைக் கணக்கிடுவோம் ஏனென்றால் ஒரு பிரேமின் முடிவை நோக்கி வரும் எந்த ஒரு டாஸ்க்கும் வர்ஸ்ட் கேஸ் நிகழ்வு அல்ல ஏனெனில் அது உடனடியாக அடுத்த பிரேமில் எடுக்கப்படலாம் ஒரு டாஸ்க் பிரேம் பவுண்ட்றிக்குப் பின் வந்தால் காத்திருக்க வேண்டிய அதிகபட்ச நேரம் கணித வழித்தோன்றல் இங்கே சிறிது செய்யப்படும் அது புத்தகத்தில் இருப்பதால் இதன் விளைவு ஜி D பிரேம் சைஸ் மற்றும் டாஸ்க் பீரியட் பிரேம் சைஸ்சிற்கும் டாஸ்க் பீரியட்டிற்கும் இடையிலான ஜி D பிரேம் எவ்வளவு தொடங்கிய பின் ஒரு டாஸ்க் வரக்கூடும் என்ற வர்ஸ்ட் கேஸ்சை அளிக்கிறது டி ஒன்று என்றால் அதிகபட்சம் ஒரு டைம் யூனிட்டிற்கு பிறகு டாஸ்க் ஏற்படலாம் மேலே இருந்து வர்ஸ்ட் கேஸ் நிலைமையைக் கருத்தில் கொண்டு நம்மிடம் F GCD F pi என்பது இங்கே வெயிட்டிங் டைம் இந்த பீரியட் கட்டத்தில் திட்டமிடலுக்கு இதை எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இது F GCD F pi க்காக காத்திருக்க வேண்டும் பின்னர் நாம் மற்றொரு தெளிவான பிரேம்மை கொண்டிருக்க வேண்டும் 2F GCD F pi ≤ di ஆக இருக்கும் வரை மிக வர்ஸ்ட் கேஸ்சிலும் கூட டாஸ்க் வருகைக்கும் டெட்லைனிற்கும் இடையில் ஒரு தெளிவான பிரேம் உள்ளது மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் கொடுக்கப்பட்ட டாஸ்க்குகளின் தொகுப்பில் இது திருப்தி அளிக்கிறது அது திருப்தி அளித்தால் பிரேம் சைஸ் நாம் சாத்தியமானதாக எடுத்துக் கொள்ளலாம் இல்லையெனில் அந்த பிரேம் சைஸ்சை நாம் நிராகரிக்க வேண்டும் இங்கே 3 நிபந்தனைகள் எழுதப்பட்டுள்ளன முதல் நிபந்தனை என்னவென்றால் ஒவ்வொரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைமை விட பிரேம் சைஸ் f அதிகமாக இருக்க வேண்டும் டாஸ்க்கின் மேக்ஸிமம் எக்சீக்யூசன் டைம் அது கூட f ஒரு டாஸ்க்கின் அதிகபட்ச செயல்பாட்டு டைமர் விட அதிகமாக இருக்க வேண்டும் வருகைக்கும் டெட்லைனிற்கும் இடையில் ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இந்த நிலையை நமக்குத் தருகிறது வர்ஸ்ட் கேஸ் நிலை 2F GCDf pi டாஸ்க் பீரியட் மற்றும் f இது டாஸ்க்கின் டெட்லைனிற்கு சமமாக இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு i டாஸ்க்கிற்கும் பூர்த்திசெய்யப்பட வேண்டும் மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாக பிரிக்க வேண்டும் மேஜரை LCM என்று நாம் எழுதியுள்ளோம் இது முழு எண் பிரிவு f மற்றும் f ஆல் பெருக்கப்படும் போது LCMஐ திரும்பப் பெற்றால் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாக பிரிக்கிறது என்று சொல்லலாம் வடிவமைப்பு வர்த்தக அம்சங்களை கருத்தில் கொள்வோம் பல பிரேம் சைஸ்கள் இருக்கக்கூடும் என்பதைக் நாம் கண்டுபிடித்தோம் அவற்றை ப்ளாசிபில் பிரேம்கள் என்று அழைக்கிறோம் ஆனால் அவை 3 நிபந்தனைகளை பூர்த்திசெய்து ப்ளாசிபில் பிரேம் பெற்றிருப்பதால் நாம் ஒரு ஸ்கெட்யூலை கண்டுபிடித்தோம் என்று அர்த்தமல்ல நாம் மற்ற விஷயங்களை சரிபார்க்க வேண்டும் டாஸ்க்கை திட்டமிட நமக்கு தேவைப்படும் பிரேம்களின் எண்ணிக்கை இருக்கிறதா என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும் மேஜர் சைக்கிலில் ஒரு டாஸ்க் 3 முறை இயங்கும் என்று சொன்னாள் டாஸ்க்கின் பீரியட் மேஜர் சைக்கில் பிரேம்களில் மூன்றில் ஒரு பங்காகும் இரண்டாவது டாஸ்க் மேஜர் சைக்கில் போது 2 முறை இயங்கும் அதன் பீரியட் பாதி மேஜர் சைக்கில் ஆகும் இந்த 2 டாஸ்க்குகளுக்கு ஐந்து பிரேம்கள் தேவை எனவே மேஜர் சைக்கிலில் ஐந்து பிரேம்கள் இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப பிரேம் சைஸ் தேர்ந்தெடுக்க பட வேண்டும் எடுத்துக்காட்டாக பல பிரேம் சைஸ்கள் சாத்தியமானால் அந்த பிரேம் சைஸ்களில் மிகப்பெரியதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக பிரேம் சைஸ் 5 மற்றும் 8 இவை இரண்டும் சாத்தியம் அவை 3 நிபந்தனைகளையும் பூர்த்திசெய்கின்றன மேலும் அவை மேஜர் சைக்கில் போது எழும் அனைத்து நிகழ்வுகளையும் திட்டமிடக்கூடிய போதுமான பிரேம்களை உருவாக்குகின்றன பின்னர் நாம் பெரியதை தேர்வு செய்ய வேண்டும் பிரேம் சைஸ் 8 ஆகும் பிரேம் சைஸ் 5 என்று தேர்வுசெய்தால் பிரேம் சைஸ் 8 ஐத் தேர்ந்தெடுக்கும்போது ஒப்பிடும்போது பல பிரேம் பவுண்ட்றிகள் இருக்கும் எனவே ஒரு பெரிய பிரேம் சைஸ்சோடு ஒப்பிடும்போது சிறிய பிரேம் சைசை தேர்வு செய்தால் ஸ்கேட்யூலர் அடிக்கடி இயங்குகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு சிறிய பிரேம் சைசை நாம் தேர்ந்தெடுக்கும் போது டாஸ்க் ஸ்கேட்யூலர் ஓவர்ஹெட் அதிகமாகிறது எனவே சாத்தியமான மிகப்பெரிய பிரேம் சைஸ்சை நாம் எப்போதும் தேர்வு செய்கிறோம் நாம் ஒரு பெரிய பிரேம் சைஸ் தேர்ந்தெடுக்கும்போது ஸ்கேட்யூலர் ஓவர்ஹெட் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் A B என்ற 2 டாஸ்க்குகள் உள்ளன இங்கே முதல் உறுப்பு கம்ப்யூட்டேசன் டைம் A ஒரு கம்ப்யூட்டேசன் யூனிட் எடுக்கும் அதன் பீரியட் டெட்லைன் இரண்டும் ஒன்றே டெட்லைன் சரியாக அந்த பீரியடில் நிகழ்கிறது இது ஒவ்வொரு 6 டைம் யூனிட்களுக்குப் பிறகு மீண்டும் நிகழ்கிறது அடுத்த இன்ஸ்டன்ஸ் வருவதற்கு முன்பு அது மீண்டும் நிகழும் முன் முதல் இன்ஸ்டன்ஸ் முடிந்திருக்க வேண்டும் இதன் உட்பொருள் ரிலேட்டிவ் டெட்லைன் இரண்டாவது டாஸ்க் B எக்சீக்யூசன் டைம் 2 பீரியட் மற்றும் டெட்லைன் இரண்டும் 8 ஆகும் மேஜர் சைக்கில் மற்றும் மைனர் சைக்கில் தேர்ந்தெடுப்பதே நமது டாஸ்க் மேஜர் சைக்கிலை தேர்ந்தெடுப்பது சுலபமாக உள்ளது நாம் 6 மற்றும் 8 இன் LCMஐ எடுத்துக் கொள்கிறோம் மேலும் 6 மற்றும் 8 இன் குறைந்த பொதுவான பெருக்கம் 24 ஆகும் 24 டாஸ்க் A மற்றும் B ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த எண்ணிக்கையைக் கொண்டுள்ளது ஒரு மேஜர் சைக்கிலில் A இன் 4 நிகழ்வுகள் மற்றும் டாஸ்க் B இன் 3 நிகழ்வுகள் உள்ளன எனவே ஒரு மேஜர் சைக்கிலில் A மற்றும் B இரண்டையும் கருத்தில் கொண்டு 7 நிகழ்வுகளை நாம் பெறுவோம் பிரேம் சைஸ் தேர்வுசெய்ய பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரிக்க வேண்டும் ஸ்கேட்யூல் டேபிள் உடைய சைஸ் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளவும் எனவே நாம் 24 12 6 4 3 2 ஐப் பெறலாம் மற்ற நிபந்தனைகளுக்கு நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய பிரேம் சைஸ்கள் இவையே மற்றும் 1 அல்ல இங்கு 1 ஐ நாம் எழுதவில்லை ஏனெனில் டாஸ்க் B இன் சைஸ் 2 மேலும் ஒவ்வொரு பிரேம் சைஸ்சும் மிகப்பெரிய டாஸ்க் சைஸ்சை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே 2 3 4 6 12 24 ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ளவில்லை மிகச்சிறிய பிரேம் அளவிலிருந்து தொடங்கி மற்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்று சோதிப்போம் டாஸ்க்கின் வருகைக்கும் வர்ஸ்ட் கேஸ் நிலையில் அது நிறைவடைவதற்கும் இடையில் ஒரு முழு பிரேம் இருக்கிறதா என்று சோதித்துப் பார்ப்போம் அதை 2F GCDF task period மற்றும் F 2 என்ற சூத்திரத்தில் வெளிப்படுத்தியுள்ளோம் எனவே 2 F F 2 மற்றும் பீரியட் 6 ஆகும் எனவே GCD26 2 எனவே நமக்கு 4 2 2 மற்றும் 2 ≤ 6 கிடைக்கிறது இது நன்றாக இருக்கிறது இதேபோல் இரண்டாவது டாஸ்க்கை நாம் சரிபார்க்கலாம் எனவே இரண்டாவது டாஸ்க்கின் 2F GCD F period 2 2 மற்றும் GCD 28 2 இது 4 2 2 மற்றும் 2 ≤ 8 ஆகும் எனவே பிரேம் சைஸ் 2 மற்றும் அது நமக்கு தரக்கூடிய பிரேம்களின் எண்ணிக்கை 242 12 பிரேம்கள் அந்த பிரேம்களில் 7 க்கு தேவைக்கேற்ப A அல்லது B இன் ஒரு நிகழ்வை நாம் ஒதுக்க முடியும் மேலும் 5 பிரேம்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் பிரேம் சைஸ் 3 க்கு மீண்டும் இதே போன்ற நிபந்தனைகளை பயன்படுத்துகிறோம் இங்கே 2F GCDF pi பரவாயில்லை இரண்டாவது டாஸ்க்கிற்கும் பரவாயில்லை எனவே பிரேம் சைஸ் 3 கூட பரவாயில்லை ஒரு மேஜர் சைக்கிலில் 243 8 பிரேம்கள் கிடைக்கின்றன மேலும் ஒரு மேஜர் சைக்கிலில் 7 டாஸ்க் நிகழ்வுகள் உள்ளன எனவே இது கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது இப்பொழுது F 4 ஐப் பார்ப்போம் F 4 இல் மீண்டும் இந்த 2 வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துகிறோம் இவை இரண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை என்பதைக் காண்கிறோம் ஆனால் பின்னர் பிரேம்களின் எண்ணிக்கை கிடைக்காமல் போகிறது 6 அதாவது 244 6 பிரேம்கள் மற்றும் நம்மால் 6 பிரேம்களில் 7 டாஸ்க் நிகழ்வுகளை திட்டமிடவும் முடியாது போதுமான பிரேம்கள் கிடைக்கவில்லை எனவே F 4 நம்மால் தேர்வு செய்ய முடியாது மேலும் 6 8 போன்றவற்றை முன்னோக்கிப் பார்ப்பதில் எந்தப் பயனும் இல்லை ஏனென்றால் பிரேம்களின் எண்ணிக்கை இன்னும் சிறியதாகிறது எனவே 3 என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரேம் சைஸ் சாத்தியமான ஸ்கேட்யூல் மற்றும் நமது வடிவமைப்பு தேர்வு அடிப்படையில் பிரேம் சைஸ் 3 க்கு சமமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக 1 3 2 8 இன் எக்சீக்யூசன் டைம் உடன் A B C D என 4 டாஸ்க்குகள் உள்ளன அவற்றின் பீரியட் 10 10 20 20 ஆகும் பின்னர் மேஜர் சைக்கில் காணப்படுகிறது இங்கே மேஜர் சைக்கில் டாஸ்க் பீரியட்களின் LCM ஆகும் இங்கு 10 மற்றும் 20 ஆகிய 2 பீரியட்கள் மட்டுமே உள்ளன 10 மற்றும் 20 இன் LCM 20 அடுத்தது பிரேம் சைஸ் தேர்ந்தெடுப்பது பிரேம் சைஸ் அனைத்து டாஸ்க்குகளின் எக்சீக்யூசன் டைமையும் விட பெரியதாக இருக்க வேண்டும் அல்லது எல்லா டாஸ்க்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும் மேலும் இது மற்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இது மேஜர் சைக்கிலை ப் பிரிக்க வேண்டும் என்பதையும் அந்த நிபந்தனையின் அடிப்படையில் 1 2 4 5 10 மற்றும் 20 ஐப் பெறுவதையும் நாம் காண்கிறோம் ஆனால் அது 8 ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும் எனவே சாத்தியமான பிரேம் சைஸ் ஆக நமக்கு 10 மற்றும் 20 மட்டுமே உள்ளன இந்த நிகழ்வுகளில் எவற்றிலும் பிரேம் சைஸ் 10 அல்லது 20 ஆக இருக்க முடியாது அது 20 ஆக இருந்தால் நமக்கு ஒரு பிரேம் உள்ளது அது 10 என்றால் 2 பிரேம்கள் உள்ளன எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நம்மிடம் 2 நிகழ்வுகள் இருப்பதால் ஒரு அட்டவணையை உருவாக்க முடியும் இந்த 2 நிகழ்வுகளில் அவற்றில் ஒன்று ஒரு மேஜர் சைக்கிலில் உள்ளது இது நமக்கு 6 நிகழ்வுகளைத் தருகிறது நமக்கு குறைந்தது 6 பிரேம்கள் தேவை ஆனால் நாம் 1 அல்லது 2 பிரேம்களை மட்டுமே பெறுகிறோம் இந்த டாஸ்க்குகளை திட்டமிட முடியாது இங்கே முக்கிய குற்றவாளியை நாம் காண முடிந்தால் அது இந்த 8 இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது அன்ஸ்கேட்யூலபில் ஆகிவருவதைப் பார்ப்போம் ஒரு சைக்கிளிக் ஸ்கேட்யூலரில் அதை எவ்வாறு திட்டமிடலாம் நாம் இங்கே நிறுத்துவோம் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த லெக்சரில் தொடருவோம்